கோள சமச்சீர் ஆற்றல்களில் துகள்களுக்கான ஷ்ராடின்ஜெர் சமன்பாடு கோண உந்த ஆபரேட்டர் நாம் இப்போது இந்த விரிவுரை லிருந்து 3 அல்லது 4 விரிவுரைகளுக்கு ஸ்பேரிக்கல் சிமெட்ரிக் போடன்சியல் கோள சமச்சீர் ஆற்றல் மற்றும் அவற்றின் பௌவ்ட் ஸ்டேட் களில் கவனம் செலுத்தப் போகிறோம் எனவே ஸ்பேரிக்கல் சிமெட்ரிக் போடன்சியல் கோளமாக சமச்சீர் ஆற்றல் என்ன என்பதை விளக்குகிறேன் இவை போடன்சியல் ஆற்றல்கள் V அவை ஆரிஜின் லிருந்து வெக்டர் திசையன் r இன் திசையைப் பொறுத்து இல்லை எனவே இது அவைகள் என்ன செய்யாதது என்பது மற்றும் அவைகள் என்ன செய்கிறது என்பது இந்த V என்பது ஆரிஜின் லிருந்து தோற்றத்திலிருந்து r தூரத்தை மட்டுமே சார்ந்துள்ளது மேலும் இவை ஒரு அணுவில் எலக்ட்ரானின் போடன்சியல் எனர்ஜி ஆற்றலை உள்ளடக்கும் அங்கு போடன்சியல் எனர்ஜி ஆற்றல் V என்பது Ze24π0 r என வழங்கப்படுகிறதுஇது r ஐ மட்டுமே சார்ந்துள்ளது மற்றும் ஆரிஜின் லிருந்து தோற்றத்திலிருந்து அது நடந்து கொள்ளும் விதம் இது போன்றது எனவே இது r ஆக இருந்தால் இப்படி செயல்படுகிறது இது தூரத்தை மட்டுமே சார்ந்துள்ளது இது இந்த V என்பது Ze24π0r க்கு சமம் அல்லது எலக்ட்ரான் அல்லது ஒரு போடன்சியல்லில் திறனில் உள்ள வேறு எந்த துகளும் அதாவது 12kr2 இது 3 பரிமாண ஹார்மோனிக் ஆஸிலேட்டர் என்று அழைக்கப்படுகிறது அல்லது வேறு ஏதேனும் போடன்சியல் ஆற்றல் இது தூரம் r ஐப் பொறுத்ததுஇன்னும் ஒரு எடுத்துக்காட்டு போடன்சியல் ஆற்றல் பாக்ஸ் ஐ பெட்டியை 3 பரிமாணங்களில் எடுக்கிறேன் எனவே அது இதுபோன்றதாக இருக்கும் இது மைனஸ் சில கான்ஸ்டன்ட் அதாவது V0 இது a தூரத்திற்குச் என்று சொல்லுங்கள் பின்னர் அது 0 ஆகிறது இது r V மற்றும் இது a ஒரு தூரமாகும் இது ஒரு 3 பரிமாண போடன்சியல் ஆற்றல் க்கான மற்றொரு எடுத்துக்காட்டு இந்த போடன்சியல் அல்லது போடன்சியல் எனர்ஜி ஆற்றல் V என்னும் போடன்சியல் எனர்ஜி ஐ ஆற்றல் கொண்டிருக்கின்றன அவை r ஐ மட்டுமே சார்ந்துள்ளது மேலும் இந்த செயல்பாட்டில் நாம் குவாண்டம் இயக்கவியலில் அங்குலார் மொமெண்ட்டம் த்தின் கோண உந்தம் ஐடியாவை அறிமுகப்படுத்தப் போகிறோம் மேலும் அதனுடன் தொடர்புடைய ஆபரேட்டர்கள் மற்றும் அவற்றின் பண்புகளையும் என்ன என்பதை ஆய்வு செய்ய விரும்புகிறோம் எனவே இது அடுத்த 3 4 விரிவுரைகளில் இயங்கும் ஒரு செயல்முறைத் திட்டம்ஆகும் இப்போது இந்த விஷயத்தில் கோண உந்தம் ஏன் முக்கியமானது என்பதில் இருந்து ஆரம்பிக்கலாம் எனவே ஹாமில்டோனியன் போடன்சியல் ஆற்றல் கோள சமச்சீராக இருக்கும் சந்தர்ப்பங்களில் 22m 2V ஆக இருக்கும் இங்கே நாம் ஒரு 3 பரிமாண விஷயத்தை பற்றி பேசுகிறோம் என்பதைக் கவனியுங்கள் ஏனெனில் போடன்சியல் ஆற்றல் ஆரிஜின் லிருந்து r தூரத்தைப் பொறுத்தது எனவே கைனெடிக் எனர்ஜி இயக்க ஆற்றல் கண்டிப்பாக 2 ஒரு எளிய d2dx2 d2dy2 டேரிவேட்டிவ் வழித்தோன்றல் அல்ல V என்பது r ஐ மட்டுமே சார்ந்து இருப்பதால் ஸ்பேரிக்கல் போலார் கோஆர்டினேட்களில் கோள துருவ ஆயத்தொகுதி வேலை செய்வது நல்லது எனவே இந்த விரிவுரைகளுக்குச் செல்லும் உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்பேரிக்கல் போலார் கோஆர்டினேட்களில் கோள துருவ ஆயத்தொகுதி மதிப்பாய்வு செய்வது நல்ல ஐடியாவாக இருக்கும் இப்போது கிளாசிக்கல் ஆக கிளாசிக்கல் போன்ற போடன்சியல் ஆற்றல் களில் நாம் எதிர்பார்ப்பது என்னவென்றால் ஸ்பேரிக்கல் சிமெட்ரிக் போடன்சியல்லில் கோள சமச்சீர் ஆற்றலில் நகரும் ஒரு துகளின் அங்குலார் மொமெண்ட்டம் கோண உந்தம் கன்செர்வேட் ஆகிறது இது நமக்கு எடுத்துக்காட்டாகத் தெரியும் கெப்லரின் விதிகளை நீங்கள் அறிவீர்கள் அந்த விஷயங்கள் அனைத்தும் அங்கிருந்து பின்பற்றப்படுகின்றன குவாண்டம் மெக்கானிக்ஸ் ல் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் எனவே குவாண்டம் மெக்கானிக்ஸ் இயக்கவியல்அதேபோல் உங்கள் முந்தைய விரிவுரையில் நினைவு கூர்வது அங்குலார் மொமெண்ட்டம் கோண உந்தம் ஒரு நல்ல குவாண்டம் எண்ணாக இருக்க முடியும் என்பதை நாங்கள் இன்னும் நிரூபிக்க முடியவில்லை இதன் மூலம் நாம் என்ன அர்த்தம் சொல்லவருகிறோம் அதாவது H மற்றும் கோண உந்த ஆபரேட்டர் பொதுவான ஐகன் செயல்பாடுகளைக் கொண்டுள்ளன அதை இன்னும் கொஞ்சம் ஆராய்வேன் எனவே அங்குலார் மொமெண்ட்டம் கோண உந்தம் மற்றும் அதை மீண்டும் மீண்டும் எழுதுவதற்கு பதிலாக இந்த வெக்டர் திசையன் சிரிப்பு என்று அழைக்கிறேன் அங்குலார் மொமெண்ட்டம் கோண உந்தம் L ஒரு நல்ல குவாண்டம் எண் இதன் பொருள் நம்பர் 1 L என்பது ஒரு மாறிலி மற்றும் நேரம் மாறுபடாது நம்பர் 2 H L L H நான் இந்த ஆபரேட்டர்களின் வரிசையை மாற்றி கழித்தால் இது 0 ஆக இருக்க வேண்டும் இதுதான் கடந்த முறை நாம் கற்றுக்கொண்டது இதற்கு ஒரு பெயரைக் கொடுக்கிறேன் ஏனென்றால் நாங்கள் மீண்டும் மீண்டும் வருவோம் இதை ஒரு கம்யூடேட்டர் என்று அழைக்கிறோம் மேலும் இதை H L என்று குறிக்கிறோம் எனவே H மற்றும் L இன் கம்யூட்டேட்டர் 0 ஆக இருக்கப்போகிறது இதன் பொருள் கோண இயக்கத்தின் காம்போனென்ட் களின் கூறுகளின் அடிப்படையில் H Lx இன் L இன் x கூறு 0 ஆக இருக்கப்போகிறது H Ly கம்யூட்டேட்டர் 0 ஆகவும் H என்பது கம்யூட்டேட்டர் 0 ஆகவும் இருக்கும் மேலும் அவை 0 ஆக இருந்தால் இது H மற்றும் Lx அல்லது Ly அல்லது Lz இவை ஒவ்வொன்றும் தனி தனியாக இருக்க அவசியமில்லை ஆனால் H உடன் Lx H உடன் Ly அல்லது H உடன் Lz பொதுவான ஐகன் நிலைகளைக் கொண்டிருக்கலாம் என்பதைக் குறிக்கிறது அப்படி இருந்தால் மட்டுமே வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு ஷ்ராடின்ஜெர் சமன்பாட்டின் தீர்வாக இருக்கும் மேலும் ஒவ்வொரு காம்போனென்ட் களையும் கன்செர்வேட் ஆக வேண்டும் ஏனெனில் வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு நேரத்துடன் மாறாது எனவே அந்த ஐகன் மதிப்பு அப்படியே உள்ளது நாம் இங்கே என்ன பார்ப்போம் நான் இதை தவிர்க்கிறேன் குவாண்டம் இயக்கவியலில் ஒரு காம்போனென்ட் ஐ கூறு ஏன் குறிப்பிடலாம் என்று பார்ப்போம் அந்த கூற்றை முதலில் உங்களுக்கு தருகிறேன் பின்னர் அதை காண்பிப்பேன் நாம் செய்யக்கூடிய வேறு விஷயம் என்னவென்றால் மொத்த அங்குலார் மொமெண்ட்டம் கோண உந்தம் L2 கம்யூட்டேட்டரும் மறைந்துவிடும் எனவே இவை அனைத்தும் அங்குலார் மொமெண்ட்டம் கோண உந்தம் கன்செர்வேட் ஆகின்றன என்பதாகும் எனவே நான் அடுத்து என்ன செய்யப் போகிறேன்இந்த பார்ட்டிக்கல் துகள் ஸ்பேரிக்கல் சிமெட்ரிக் போடன்சியல்லில் கோள சமச்சீர் ஆற்றலில் நகரும் போது அங்குலார் மொமெண்ட்டம் கோண உந்தம் ஆபரேட்டர் மற்றும் அதன் காம்போனென்ட்கள் கூறுகள் எதைக் குறிக்கின்றன இதன் பிற பண்புகள் என்ன ஷ்ராடின்ஜெர் சமன்பாடு என்ன என்பதைக் கண்டுபிடிக்க சிறிது நேரம் ஒதுக்க போகிறேன் எனவே இப்போது அங்குலார் மொமெண்ட்டம் கோண உந்தம் ஆபரேட்டரில் கவனம் செலுத்துவோம் இப்போது கிளாசிக்கல் ஆக உங்களுக்கு அங்குலார் மொமெண்ட்டம் கோண உந்தம் உள்ளது இது rp எனவே குவாண்டம் மெக்கானிக்ஸ் ல் இயக்கவியலில் தொடர்புடைய ஆபரேட்டர் Loperator ஆக இருக்கும் நான் இப்போது ஆபரேட்டரை எழுதுவேன் பின்னர் அதை கைவிடுவேன் Loperator மற்றும் Loperator என்பது rp ஆகும் எனவே சிரிப்பு நான் இப்போது ஆபரேட்டர் உருவத்தை கைவிடுவேன் ஏனெனில் அது i என வழங்கப்படுகிறது ஏனெனில் p என்பது i வேரியன்டின் மடங்கு எனவே இப்போது இவை என்ன என்பதைக் கண்டுபிடிப்பது மிகவும் எளிதானது எனவே Loperator என்பது ixxyyzz×x∂xy∂yz∂z ஆகும் இது இந்த ஆபரேட்டர் தான் அங்குலார் மொமெண்ட்டம்த்தை கோண உந்தம்இயக்குபவர் நீங்கள் வேலை செய்தால் நான் அதை விட்டுவிடுவேன் அது உங்களுக்கு மிகவும் எளிமையான பயிற்சியாகும் இது உங்களுக்கு Lx என்பது i y∂z z∂y சமமாக வழங்குகிறது Ly என்பது i z∂x x∂y ஆகவும் Lz என்பது i x∂y y∂x ஆகவும் வெளிவருகிறது அதாவது இவை கார்ட்டீசியன் கோஆர்டினேட்களில் அங்குலார் மொமெண்ட்டத்தின் கோண உந்தத்தின் காம்போனென்ட் கூறு களின் காம்போனென்ட்கள் கூறுகள் அல்லது ஆபரேட்டர்கள் ஆனால் நான் முன்பு கூறியது போல் நாம் ஸ்பேரிக்கல் போலார் கோள துருவ கோஆர்டினேட் ஆயத்தொகுதி களின் அடிப்படையில் வேலை செய்யப் போகிறோம் ஏனென்றால் இதுபோன்ற அமைப்புகளை நாம் கையாளும் போது அங்குலார் மொமெண்ட்டம் கோண உந்தம் உண்மையில் செயல்பாட்டுக்கு வருகிறது எனவே அதன் அங்குலார் மொமெண்ட்டம் கோண உந்தம் ஸ்பேரிக்கல் சிமெட்ரிக் யுடன் கோள சமச்சீர் கன்செர்வேட் அமைப்புகளைக் கையாளும் போது செயல்பாட்டுக்கு வருகிறது எனவே அங்குலார் மொமெண்ட்டம் த்தை கோண உந்தம் ஸ்பேரிக்கல் போலார் கோள துருவ கோஆர்டினேட் ஆயத்தொகுதி களில் எழுதுவோம் எனவே மீண்டும் L இது ஒரு ஆபரேட்டர் ir×p என புரிந்து கொள்ளப்படுகிறது மேலும் இந்த ஸ்பேரிக்கல் போலார் கோள துருவ கோஆர்டினேட் ஆயத்தொகுதி களின் அடிப்படையில் இந்த p ஐ க்ரேடிஎன்ட் சாய்வு ஆபரேட்டரை எழுதப் போகிறேன் எனவே இது i rr×r∂r1r∂θ1rsinθ∂ϕ ஆக இருக்கும் இது ஆபரேட்டராக இருக்கப் போகிறது இதை நீங்கள் மேலும் எழுதும்போது i இப்போது rr என்பது 0 ஆக இருக்கும் எனவே அது போய்விடும் பின்னர்r r என்பது திசையில் இருக்கும் எனவே நான் காம்போனென்ட் ஐ பெறுகிறேன் r கேன்சல் ddθ பின்னர் எனக்கு r r என்பது θ திசையில் உள்ளது எனவே இது ஐ பொறுத்து மைனஸ் தீட்டா 1 ஓவர் சைன் தீட்டா பார்சியல் பகுதி ஆக மாறுகிறது எனவே இது ஸ்பேரிக்கல் போலார் கோள துருவ கோஆர்டினேட் யில் உள்ள அங்குலார் மொமெண்ட்டத்தின் கோண உந்தத்தின் ஆபரேட்டர் இப்போது ஸ்பேரிக்கல் போலார் கோள துருவ கோஆர்டினேட் களை பயன்படுத்தி L Lx Ly மற்றும் Lzன் காம்போனென்ட் கூறு களை எழுதுவோம் அதற்காக நான் பயன்படுத்தப் போவது இது cosθcosϕx cosθsinϕy sinθz மற்றும் sinϕx cosϕy மற்றும் நான் இந்த n ஐ மாற்றி வெவ்வேறு டெர்ம்ஸ் சேகரிக்கிறேன் எனவே நான் பெறப்போவது என்னவென்றால் Lx என்பது i sinϕ∂θ cotθcosϕ∂ϕஆக வெளியே வரும் Ly என்பது icosϕ∂θ cotθsinϕ∂ϕ என வெளியே வரப்போகிறது இறுதியாக Lz எளிமையானது இது i∂ϕ என வெளியே வருகிறது இது இங்கே ஒரு அங்கமாக உள்ளது எனவே x y மற்றும் z திசையில் அங்குலார் மொமெண்ட்டத்தின் கோண உந்தத்தின் காம்போனென்ட் கள் கூறுகள் இது போன்ற ஸ்பேரிக்கல் போலார் கோள துருவ கோஆர்டினேட் களின் அடிப்படையில் வழங்கப்படுகின்றன அவற்றை அடுத்த பக்கத்தில் மீண்டும் எழுதி சில பண்புகளைப் பற்றி விவாதிப்போம் எனவே Lx என்பது isinθ∂θcotθcosϕ∂ϕ சமம் Ly என்பது icosθ∂θ cotθsinϕ∂ϕ ஆகவும் Lz என்பது i∂ϕஆகவும் வருகிறது எனவே முதலிடத்தை நீங்கள் கவனிக்கிறீர்கள் நம்பர் 1 Loperator டேரிவேட்டிவ் ஐ வழித்தோன்றல் உள்ளடக்கியது இது அங்குலார் கோஆர்டினேட் θ மற்றும் r ஐப் பொறுத்தது எந்தவொரு டேரிவேட்டிவ் ம் வழித்தோன்றல் r பொறுத்தது இல்லை ஆகவே நீங்கள் L இன் கம்யூட்டேட்டரை r இன் எந்தவொரு செயல்பாட்டுடன் எடுத்துக் கொண்டால் அதாவது Loperatorf fLoperator இது அவசியம் 0 ஆக இருக்கும் அதை நாம் எவ்வாறு காண்பிப்போம் இந்த Loperatorfr செயல்பாட்டை எடுத்துக்கொள்வோம் சில மைனஸ் fLoperator ல் சிலவற்றில் இப்போது L டேரிவேட்டிவ் உள்ளன அவை θ மற்றும் ஐப் பொறுத்து மட்டுமே உள்ளன எனவே இது f இல் இயங்கும்போது அது உங்களுக்கு 0 ஐ தருகிறது ஆகவே இது மீண்டும் fLoperator ராக இருக்கும் இது மைனஸ் frLoperator r இல் மட்டுமே இருக்கும் ஏனெனில் f இல் உள்ள Loperator உங்களுக்கு 0 தருகிறது இது 0 ஆகும் எனவே L பயணிக்கும் அல்லது L அதன் கம்யூட்டேட்டரை r உடன் தனியாக வெக்டர் r அல்ல r மட்டும் இதன் ரேடியல் தூரம் 0 ஆக இருக்கும் குறிப்பாக இப்போது நான் இந்த ஸ்பேரிக்கல் சிமெட்ரிக் கோள சமச்சீர் அமைப்புகளுக்கு ஹாமில்டோனியனை எடுத்து L உடன் அதன் கம்யூடேட்டர் பரிமாற்றியைக் கணக்கிட்டால் 0 ஆக மாறும் எனவே நான் என்ன செய்கிறேன் என்பது ஸ்பேரிக்கல் சிமெட்ரிக் கோள சமச்சீர் அமைப்புகளுக்கு 22m2V ஹாமில்டோனியனை எடுத்துக்கொள்கிறேன் இப்போது 2 என்பது r மற்றும் ஐப் பொறுத்த டேரிவேட்டிவ் ஐ மட்டுமே உள்ளடக்கியது மற்றும் வரிசை ஒரு பொருட்டல்ல எனவே 22m2 உடன் L எப்படியும் 0 ஆகும் மேலும் V செயல்பாட்டுடன் L கம்யூட்டேட்டர் r ஐ மட்டுமே சார்ந்துள்ளது என்பதையும் பார்த்தோம் இதுவும் 0 ஆகும் எனவே H L என்பது 0 இது L என்பது ஒரு கன்செர்வேட் அளவு அல்லது L மற்றும் H பொதுவான ஐகன் செயல்பாடுகளைக் கொண்டிருக்கலாம் என்பதைக் குறிக்கிறது நான் அவர்களால் செய்யக்கூடிய ஒரு உறுதியான கூற்றுகளை நான் செய்யவில்லை ஏனென்றால் அடுத்த விரிவுரையில் அனைத்து செயல்பாடுகளும் இருக்க முடியாது என்று நாம் காண்கிறோம் Lx Ly மற்றும் Lz இன் ஒரே நேரத்தில் ஐகன் செயல்பாடுகளை உருவாக்கியது எனவே அதற்கு பதிலாக நாம் என்ன செய்யப் போகிறேன் என்பது நான் இதை வெட்டி L2 Lz மற்றும் H ஆகியவை கோள சமச்சீர் ஆற்றலுக்கான பொதுவான ஐகன் செயல்பாடுகளைக் கொண்டிருக்கும் என்று கூறுவேன் அது எவ்வாறு வெளிப்படுகிறது என்று நாம் காண்பிப்போம் இப்போது எங்களுக்கு ஒரு Lx Ly மற்றும் Lz கிடைத்தவுடன் Lx Ly கம்யூட்டேட்டர் iℏLz ஆக வெளிவரப் போகிறது என்பதைக் காண்பிப்பது எளிது Ly Lz கம்யூட்டேட்டர் iℏLx ஆகவும் Lz Lxகம்யூட்டேட்டர் பரிமாற்றி iℏLx ஆகவும் வரும் நாம் L காம்போனென்ட் களின் கூறுகள் இந்த கம்யூட்டேட்டர் களை எழுதுவோம் எனவே நீங்கள் காண்பது என்னவென்றால் Lx என்பது i y∂z z∂y Ly என்பது i z∂x x∂z மற்றும் Lz என்பது i x∂y y∂x க்கு சமமானது நீங்கள் கம்யூட்டேட்டரைக் கணக்கிட்டால் அதாவது Lx Ly Ly Lx என்பது நீங்கள் இந்த விஷயங்களை செருகி கணக்கிட்டு அதைப் பெற்றால் இது iℏL மற்றும் சுழற்சியின் கலவையாகும் எனவேLy Lz Lz Ly என்பது iℏLx உடன் வெளிவரும் அடுத்த சுழற்சி சேர்க்கை Lz Lx Lx Lz என்பது iℏLy ஆக இருக்கும் ஆபரேட்டர்களின் வரிசையை சரியாக வைத்திருப்பதால் இவை அனைத்தையும் ஒன்றாக L L என எழுதலாம் மீண்டும் இது iℏL ஆக இருக்கும் எனவே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் Li Lj ன் கம்யூட்டேட்டர் i என்பது j க்கு சமமாக இல்லை என்பது பூஜ்ஜியமல்ல பின்னர் கம்யூட்டேட்டர் பூஜ்ஜியமல்ல இந்த காம்போனென்ட்கள் கூறுகள் ஒரே நேரத்தில் அல்லது பொதுவான ஐகன் செயல்பாடுகளை கொண்டிருக்க முடியாது என்பதை மீண்டும் நினைவுபடுத்துங்கள் அடுத்த விரிவுரையில் அது பற்றி மேலும் படிக்கலாம் இப்போது நான் என்ன செய்ய விரும்புகிறேன் இதிலிருந்து L2 க்கான ஆபரேட்டருக்கான அங்குலார் மொமெண்ட்டத்தின் கோண உந்தத்தின் அளவைக் கணக்கிட விரும்புகிறேன் எனவே L2 என்பது Lx2Ly2Lz2 ஆக இருக்கும் நான் முன்பு கணக்கிட்ட அனைத்தையும் இதில் கொடுக்க முடியும் இது 21sinθ∂θsinθ∂θ1 22 ஆக வெளிவருவதை நீங்கள் காண்பீர்கள் இதுதான் Lx2 அதை லாப்லாசியனுடன் தொடர்புபடுத்துங்கள் எனவே லாப்லாசியன் 1r2∂rr2∂r1r2sinθ∂θsinθ∂θ1 22 என்று எனக்குத் தெரியும் எனவே இது வேறு ஒன்றும் இல்லை ஆனால் இது 1r2∂rr2∂r1r2 என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே நான் இதை 21r2∂rr2∂r 12r2L2 எழுதலாம் இதன் விளைவாக 22m2 22mr2∂rr2∂r12mr2L2

இது கிளாசிக்கல் கோட்பாட்டை நினைவூட்டுகிறது அங்கு எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி ஐ இயக்க ஆற்றலை pr22ml22mr2 என எழுதுகிறோம் எனவே 12mr2L2 என்பது ஒரு துகள்களின் கைனட்டிக் எனர்ஜி இயக்க ஆற்றல் ஒரு சுற்றுப்பாதையில் சுற்றிச் செல்வது கைனட்டிக் எனர்ஜி ன் ரேடியல் அல்லாத காம்போனென்ட் கூறுகள் ஆகும் மேலும் இது குவாண்டம் மெக்கானிக்கல் மொழியில் L2 ஆபரேட்டர் 2mr2 என்பதாகும் ஆகையால் இப்போது கோள சமச்சீர் ப்ராப்ளம் களுக்கான ஹாமில்டோனியனை 2mr2∂rr2∂rL22mr2Vr என எழுதலாம் இது ஸ்பேரிக்கல் சிமெட்ரிக் கோள சமச்சீர் அமைப்புக்கான ஹாமில்டோனியன் ஆகும் நான் இதை இப்படி எழுத முடியும் ஏனெனில் L இப்போது ஒரு கன்செர்வேட் அளவு மற்றும் H L2 கூட 0 ஆக இருக்கப் போகிறது என்பதை நீங்கள் காணலாம் இதன் பொருள் H மற்றும் L2இன் ஐகன் செயல்பாடுகள் பொதுவானவை எனவே இந்த விரிவுரை ஐ முடிக்க L ஐ டிரைவ் செய்துள்ளோம் L ஆபரேட்டரை LLiL என்று காட்டியுள்ளோம் அதாவது L இன் அனைத்து காம்போனென்ட் களுக்கும் ஒரே நேரத்தில் ஐகன் செயல்பாடுகளை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று காட்டியுள்ளோம் இது எளிதானது L2 Li எந்தவொரு காம்போனென்ட் களும் 0 ஆக இருக்கும் என்று நான் L2 ஐக் கணக்கிட்ட பிறகு காட்டலாம் எனவே L2 இன் பொதுவான ஐகன் செயல்பாடுகளையும் எந்தவொரு காம்போனென்ட் களையும் என்னால் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் ஒரே ஒரு காம்போனென்ட் மட்டுமே ஏனென்றால் மற்ற எல்லா காம்போனென்ட் களும் என்னால் கண்டுபிடிக்க முடியாது ஏனெனில் முதல் LLiL என்பது அனைத்து காம்போனென்ட் களுக்கும் பொதுவான ஐகன் செயல்பாடுகள் இந்த ஸ்பேரிக்கல் சிமெட்ரிக் கோள சமச்சீர் அமைப்புகளுக்கு H L என்பது 0 என்பதையும் நாங்கள் கண்டோம் அதாவது H மற்றும் L இன் பொதுவான ஐகன் செயல்பாடுகளை அங்குலார் மொமெண்ட்டம் த்தில் கோண உந்தம் நாம் காணலாம் ஆனால் Li யின் வெவ்வேறு காம்போனென்ட் களுக்கு கூறுகளுக்கு இடையிலான கம்யூடேட்டர் உறவின் காரணமாக H இன் பொதுவான ஐகனை செயல்பாடுகள் கண்டுபிடிக்க முடியும் மற்றும் அங்குலார் மொமெண்ட்டத்தின் கோண உந்தத்தின் ஒரு கூறு மட்டுமே நாம் பொதுவாக Lz மற்றும் L2 மேலும் இப்போதைய H கம்யூடேட்டர் 0 ஆக தேர்வு செய்கிறோம் இந்த ஸ்பேரிக்கல் சிமெட்ரிக் கோள சமச்சீர் ப்ராப்ளம் களுக்கு ஷ்ராடின்ஜெர் சமன்பாட்டின் தீர்வுகளைக் காண இவற்றைப் பயன்படுத்துவோம்